வணக்கம் இந்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த வகுப்பில் பணப்புழக்கம் இந்த வகுப்பில் விண்டோ டிரசிங் தன்மை மற்றும் மேலும் அதைத்தொடர்ந்து தற்போதைய பொறுப்புகளையும் கடமைகளையும் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை பார்ப்போம் முதலில் தற்போது கொடுபட வேண்டிய கணக்குகள் பற்றி பார்ப்போம் விண்டோ டிரசிங் என்பது என்னவென்றால் போலியான ஒரு பணப்புழக்க நிலையை உருவாக்கி காண்பிப்பது சில நிறுவனங்கள் தங்கள் விகிதங்களை போலியான பணப்புழக்க நிலையை உருவாக்கி மற்றவரை ஏமாற்றும் விதத்தில் தங்களுடைய பணப்புழக்கம் மேன்மையாக உள்ளது என்று காண்பிப்பது ஆகும் மேலும் அது கடன் வழங்குபவருக்கு நல்லதல்ல எனவே கடன் வழங்குபவர் கடன் பெறுபவர் விண்டோ டிரசிங்செய்திருக்கிறார் என்பதைப் புரிந்துகொள்ளும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் விண்டோ டிரசிங் கீழ் பகுதியை மட்டுமே எடுத்துள்ளேன் தற்போதைய கடன்களில் தற்போதைய சொத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது பேலன்ஸ் ஷீட் தற்போதைய பொறுப்புகள் எனவே இதில் நாம் முதலில் பணப்புழக்க வரிசையில் முதலில் சொல்வது போன்ற ஒன்றை இங்கு எடுத்துக்கொள்கிறோம் நான் பணம் மற்றும் வங்கி இருப்பு என்று எழுதுகிறேன் அந்த நிறுவனத்தில் ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பு 55 ஆக இருக்கலாம் இதை நீங்கள் 1000 கோடி லட்சம் என்று அழைக்கலாம் பின்னர் மார்கேடேபிள் செக்யூரிடீஸ் எடுத்துக்கொள்கிறோம் திரவ நடப்பு சொத்தில் லீகுய்ட் கரண்ட்அஸெட்ஸ் அதன் மதிப்பு 25 எனவே மொத்தத்தை நாம் இங்கே பார்ப்போம் பின்னர் இந்த பக்கத்தைப் பற்றி பேசுவோம் கரண்ட் லையபிளிட்டீஸ் என்று அழைக்கிறோம் BOD 60 ஆகும் பின்னர் நம்மிடம் செலவுக் கடன் உள்ளது செலவுக் கடன் எவ்வளவு செலவுக் கடன் 5 சரியானது எனவே இது செலவுக் கடன் 5 ஆகும் இது எவ்வளவு மொத்தமாக 55 15 7030125 என்பது 155 ஆகும் இங்கே நீங்கள் அதை எடுத்துக் கொண்டால் இந்த பக்கம் எவ்வளவு இருக்கிறது 65 ஆகவும் மொத்தம் 130 ஆக உள்ளன இந்த பேலன்ஸ் ஷீட் தற்போதைய விகிதத்தை கணக்கிட போகிறோம் எனவே இந்த புள்ளிவிவரங்களிலிருந்து கணக்கிட்டால்கரண்ட் ரேஷியோ பொறுப்புகள் 130 ஆக எடுக்கப்பட வேண்டும் எனவே விரைவான விகிதம் இது 1 19 1 ஆகும் இது 130 வகுத்தல் என்று கூறப்படும் 130 க்குள் இது 1 1 விரைவான விகிதம் எவ்வளவு சரியாக இருக்கும் இப்போது குயிக் ரேஷியோ கட்டைவிரலின் நிலையான விதியை விட குறைவாக உள்ளது இது கட்டைவிரலின் விதி தம்ப் ரூல் பின்னர் அவர்கள் உங்கள் பணப்புழக்க நிலை சந்தேகத்திற்குரியது என்று நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது என்று கூறுவார்கள் ஏனென்றால் நீங்கள் போதுமான அளவு பணப்புழக்கத்தையும் வைத்திருக்கவில்லை அதாவது உங்களுடைய பணப்புழக்கம் விகிதம்1 191 அதிகமாக உள்ளது அது1 331 ஆக இரு இருக்க வேண்டும் உங்களுடைய பணப்புழக்கம் விகிதத்தையும் மேம்படுத்திக் கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் எங்களால் உங்களுக்கு பணம் வழங்க இயலாது அப்படி வழங்கினால் அது எங்களுக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்று கூறுவார்கள் இங்கே உள்ளது உண்மையான நேர்மையான இருப்புநிலை குறிப்புகள் பேலன்ஸ் ஷீட் 130 மற்றும் தற்போதைய சொத்துக்கள்155 இப்பொழுது சிந்தித்துப் பாருங்கள் வங்கிகள் என்ன சொல்லும் என்று அவர்கள் கடன் கொடுக்க முடியாது என்று கூறிவிடுவார்கள் ஏனென்றால் தற்போதைய விகிதம் அவர்களுக்கு1 33 விட குறைவாக உள்ளது இப்படித்தான் நிறுவனம் என்ன செய்யும் என்றால் இதை போன்ற இன்னுமொரு விகிதத்தை புதியதாக தயார் செய்யும் உதாரணமாக இதர கடனீந்தோர் 50 இங்கிருந்து இந்த பக்கத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் செலுத்தினீர்கள் என்றால் 50 50 செலுத்தினோம் எனவே உங்கள் இருப்பு எஞ்சியிருக்கும் அந்த இருப்பு மீண்டும் எவ்வளவு வருந்துகிறது அது 5 அல்ல 15 மன்னிக்கவும் இது சமநிலை 5 ஆக இருக்காது எனவே இதை மீண்டும் எழுதுவோம் இங்கே இருப்பு எவ்வளவு இருந்தது இங்கு இருப்பு 65 ஆக இருந்தது இங்கு 65 இருந்தது எனவே இதை மேம்படுத்த அவர் என்ன செய்வார் ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங் அவர் என்ன செய்வார் என்று பாருங்கள் அவர் கடன் அவர்களின் கடன்களை செலுத்துவார் இதன் உண்மையான அசல் தொகை 65 அவர் 50 செலுத்துவார் அதனால் இப்போது எவ்வளவு மிச்சம் உள்ளது அவருக்கு 15 கடனளிப்பவர்கள் உள்ளனர் ஆகவே அவர் செலுத்திய இந்தப் பக்கத்தின் 55 லட்சம் அல்லது ரூபாய் அல்லது கோடியிலிருந்து அவர் செலுத்தியுள்ளார் இந்த 50 செலுத்தப்படுவதால் 50 பக்கத்திலிருந்து குறைக்கப்படுகிறது எனவே அவரிடம் எவ்வளவு மிச்சம் உள்ளது 5 மட்டுமே உள்ளது இப்போது நீங்கள் புதிய இருப்புநிலைகளைப் பேலன்ஸ் ஷீட் முற்றிலும் இங்கே மாறி இருக்கும் நீங்கள் எதைக் கூறினாலும் அதை எவ்வளவு 15 மற்றும் ஐந்து மொத்தம் 20 ஆக இருக்கும் அத்துடன் 60 கூட்டினால் இது 80 ஆக மாறும் இந்த இருப்புநிலை பேலன்ஸ் ஷீட் இந்தப்பக்கம் என்பதாக மாறும் மேலும் நிறுவனம் தங்களிடம் உள்ள பணத்தை செலுத்தியதால் இந்தப் பக்கம் எவ்வளவு ஆகிறது இது 20 80 மற்றும் மொத்தம் இப்போது 125 ஆகையால் ஒரு பக்கம் 125 மற்றொரு பக்கம் 105 எனவே நிறுவனம் ஒரு புதிய இருப்பு நிலையை பேலன்ஸ் ஷீட் மீண்டும் கணக்கிட்டால் 1 311 என்று கிடைக்கும் அதாவது 105 ஐ 80 ஆல்வகுத்தால் நமக்கு கிடைப்பது1 31 ஆகும் விரைவான விகிதம் குயிக் ரேஷியோ ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்கலாம் எனது பணப்புழக்க நிலை மேம்பட்டுள்ளதால் எனக்கு கடன் வழங்கப்பட வேண்டும் இப்போது ஒர்கிங் கேப்பிடல் மேனேஜ்மென்ட் 60 மற்றும் செலவுக் கடன் 5 ஆகும் எனவே மொத்தம் 130 ஆனால் இதில் இந்த பக்க பண நிலை மிகவும் வலுவாக இருக்கிறது அவர்களிடம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களின் ரொக்கம் 55 மற்றும் வங்கி இருப்பு 15 இருந்தது இது கடனளிப்பவரின் கடனளிப்பு 60 ஆகவும் சரக்கு 25 ஆகவும் உள்ளது ஆனால் இப்போது 50 லட்சம் மதிப்புள்ள பணம் வெளியேறியதும் அவர்களிடம் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே உள்ளது இதுதான் உண்மையான பணப்புழக்கமான பணம் முன்பு நம்மிடம் 55 லட்சம் பணம் இருந்தது இப்போது நாம் 5 லட்சம் பணத்தை மட்டுமே வைத்திருக்கிறோம் மேலும் 15 லட்சம் பண புழக்கம் மற்றும் சந்தைப்படுத்தக் கூடிய பத்திரங்களின் வடிவங்களில் உள்ளது மற்றொன்று குறைந்த திரவ சொத்துக்கள் கடனளிப்பவர்கள் மற்றும் சரக்கு மிகக் குறைந்த திரவ அல்லது குறைந்த திரவ நடப்பு சொத்து எனவே இந்த இடத்தில் நிதி மாணவராக நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மேம்பட்டு இருந்தாலும் தற்போது விகிதம்1 19 முதல் 1 31 வரை மேம்பட்டுள்ளது ஆனால் இருப்புநிலைக் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முழுமையான மதிப்புகளைப் பார்த்தால் நிறுவனத்தின் பணப்புழக்கம் குறைந்துவிட்டது 5 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்திருப்பதை விட 55 ரூபாயை ஒரு பணமாக வைத்திருப்பது நல்லது ஏனென்றால் அவர் இப்போது செலுத்திய இந்த கடனளிப்பவர்கள் அதை செய்யாமல் இருக்கலாம் எனவே அவர் ரொக்க தள்ளுபடியையும் சம்பாதித்துள்ளார் மேலும் அவர் தனது பாக்கெட்டிலிருந்து எதையும் முதலீடு செய்யாமல் இந்த பொறுப்பையும் செலுத்தியுள்ளார் அவர் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பணத்தை கூட முதலீடு செய்யாமல் தனது பணப்புழக்க நிலையை மேம்படுத்தியுள்ளார் அவர் தனது பணப்புழக்க நிலையை இருப்புநிலை பேலன்ஸ் ஷீட் புள்ளிவிவரங்களின் மட்டுமே மேம்படுத்தியுள்ளார் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை பணமும் செலுத்தப்படவில்லை எந்த பண முதலீடுகூடுதல் முதலீடு சரக்குகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை கடனளிப்பவர்கள் உருவாக்கப்படவில்லை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை மாறாக அங்கு இருந்த பணம் எதுவாக இருந்தாலும் அவர் அந்தபணத்தை வைத்துக் கொண்டு தனதுகடமைகளில் ஒரு பகுதியை செலுத்தினார் எனவே அந்த வகையில் தற்போதைய கடன்கள் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருப்புநிலைப் பட்டியலைப் பார்த்தால் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலை முன்பை காட்டிலும் மோசமடைந்துள்ளது என்று நீங்கள் கூறுவீர்கள் விகிதம் மேம்பட்டிருந்தாலும் வங்கிகள் விகிதத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் என்று நாம் கூறலாம் பின்னர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் முழுமையான மதிப்புகளையும் பார்த்தார்கள் என்றால் இந்த நிறுவனம் என்ன செய்தது என்று தெரிந்துவிடும் இது சாளர அலங்காரத்தின் விண்டோ ட்ரெஸ்ஸிங்ன் தெளிவான வெட்டு என்று அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டுஆச்சரியப்படுவார்கள் எனவே நிதி மேலாண்மை பயிலும் மாணவர் என்ற முறையில் நாம் சந்தையில் கடன் கொடுப்பவர் அல்லது வாங்குபவர் ஆக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் விகிதத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவேண்டும் நீங்கள் முழுமையான மதிப்புகளை ஏன் நம்ப வேண்டும் நீங்கள் கடன் வாங்குபவராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வகையான காரியங்களைச் செய்யும் பொழுது இதை கடன் வழங்குபவரும் கவனிக்க கூடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் சட்டைப் பையில் இருந்து ஒரு பைசா கூட முதலீடு செய்யாமல் நீங்கள் நிறுவனத்தின் பணப்புழக்கத்தை மேம்படுத்தி உள்ளீர்கள் என்று கடன் கொடுத்தவர் கண்டறிந்தால் வழங்குபவர் உங்களை நிராகரிக்கலாம் எனவே இதைத்தான் விண்டோ ட்ரெஸ்ஸிங்ன் என்றுகூறுகிறோம் எனவே இந்த விகிதங்கள் எந்த ஒரு மாற்றங்களுக்கும் அல்லது ஏற்ற இறக்கங்களும் எப்போது வேண்டுமானாலும் உட்படக் கூடியவை என்பதை நீங்கள் இங்கே உணர வேண்டும் தற்போதைய விகிதங்களை கரண்ட் ரேஷியோ இருப்புநிலையில் இருந்து தற்போதுள்ள நிலைக்கு வர நிறுவனம் என்னென்ன மாற்றங்கள் செய்து உள்ளார்கள் என்பதையும் கண்டுபிடித்து விடுவார்கள் விண்டோ ட்ரெஸ்ஸிங்ன் வைத்துஅவர்கள் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையை எவ்வாறுமேம்படுத்த முயற்சித்தார்கள் என்பதைப் பாருங்கள் எனவே கவனமாக இருங்கள் நீங்க கடன் வழங்குநர் ஆகவோ அல்லது கடன் வாங்குபவராகவோ இருந்தாலும் சரி இரண்டு சந்தர்ப்பங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் பண மேலாண்மை பணப்புழக்க மேலாண்மை மற்றும் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது பணப்புழக்கத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பதை நாம் போதுமான அளவு கற்றுக்கொண்டோம் இப்போது நிறுவனத்தில் பணப்புழக்கத்தை நிர்வகிக்கவும் நிறுவனத்தின் நிதி செலவை கட்டுப்பாட்டில் எவ்வாறு வைத்திருக்க முடியும் என்பதையும் கற்றுக் கொள்வோம் நொடித்துப் போவதையும் நீங்கள் தவிர்க்கலாம் எனவே நிறுவனம் எல்லா நேரங்களிலும் பணத்தின் உகந்த தொகையை மிக அதிகமாக அல்லது மிக வைத்திருக்க வேண்டும் இவை அனைத்தையும் செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லது எப்போது வேண்டுமானாலும் செலுத்தப்பட வேண்டிய கடமைகளாகும் இதனுடன் நான் 3 முக்கிய நடப்பு சொத்துக்கள் என்ன என்பதை அதிகமாகவே விவாதித்து விட்டேன் பெறத்தக்க மேலாண்மை குறித்தும் பணப்புழக்க மேலாண்மை உள்ளிட்ட பண மேலாண்மை குறித்தும்விரிவாக விவாதித்தோம் எனவே இந்த 3 நடப்பு சொத்துக்களுக்குப் நிறுவனத்தின் இருப்புநிலைக் குறிப்பில் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் திறமையாகவும் நிர்வகிக்க முடியும் சரக்கு இருப்பு மற்றும் ரொக்க இருப்பு போன்ற மூன்று தற்போதைய சொத்துக்களை கரண்ட் அஸெட்ஸ் எப்படி கையாள்வது என்பதை பற்றி படிப்போம் நீங்கள் அதை கொடு படவேண்டிய கணக்குகளின் மேலாண்மை பேயப்பிள்ஸ் மேனேஜ்மென்ட் நாம் இதர கடனீந்தோர் கணக்கு என்று குறிப்பிட்டு இருப்போம் மேலும் இதை கடனீந்தோர் செலவாகவும் கொள்வோம் இது வங்கி மேல்வரை பற்றாக பேங்க் ஓவர் ட்ராப்ட்டாக பற்றி இங்கே கூறப்போவதில்லை இப்பொழுது நாம் முதலாவது தற்போதைய வணிக கடனீந்தோர் ட்ரேட் கிரெடிட் பற்றி விவாதிக்க உள்ளோம் இங்கு இரண்டு முக்கியமான கணக்குகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஒன்று நமக்கு பொருள் வழங்கிய சப்ளையர்களுக்கு கொடு படவேண்டிய கணக்குகள் உதாரணமாக நமக்கு கச்சாப் பொருட்கள் வழங்கியவர்களைப் பற்றியும் கொடு படவேண்டிய கணக்குகளில் மின்சாரக்கட்டணம் தண்ணீர் கட்டணம் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அல்லது ஊதியம் இப்படியாக நம்முடைய குறுகிய கால நிறுவன கடன் பட்டியலைப் பற்றி அதை அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதைப் பற்றி விவாதிக்க உள்ளோம் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை தொழிலாளர்களுக்கு ஊதியம் மற்றும் கூலியும் கொடுக்க வேண்டும் இதோடு கூட மின்சாரத்தை உபயோகித்து இதற்கான செலவுகளையும் நீர் உபயோகத்திற்கான கட்டணத்தையும் 30 நாட்களுக்கு ஒரு முறை நாம் கொடுக்க வேண்டும் சாதாரணமாக வணிக கடனீந்தோர் சன்ரி கிரேடிட்ர்ஸ் கணக்குகளை அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மிகக் குறுகிய காலத்தில் இந்த கடன்களை அடைக்க வேண்டிய நிலையில் உள்ளது ஆகவே நாம் இரண்டு கணக்குகளை பற்றி இங்கே பேச வேண்டும் ஒன்று கொடுபட படவேண்டிய கணக்கு மற்றொன்று கொடுபட வேண்டிய செலவுகள் இதைத்தான் நாம் தன்னிச்சையான நிதி ஆதாரங்கள் என்கிறோம் இவற்றை நிதி வரவுகள் என்று கூற முடியாது நான் முன்பே இதைப் பற்றி உங்களுடன் விவாதித்தேன் இங்கே நாம் சொல்வது நீண்டகால அல்லது குறுகிய கால நிதி ஆதாரத்தை மட்டும் அல்லாமல் தன்னிச்சையான நிதி ஆதாரங்களைப் பற்றியும் கூற வேண்டும் அதை தான் நாம் விவாதிக்க உள்ளோம் அதைத்தான் நான் தன்னிச்சையான நிதி ஆதாரம் என்று அழைக்கிறோம் இதை நாம் ஏன் இப்படி அழைக்கிறோம் என்றால் கொடுபடவேண்டிய கணக்குகளில் தானாகவே தன்னுள் சமாளித்து கொள்ள கூடிய விதத்தில் அமைந்து இருப்பதால் இவ்வாறு அழைக்கிறோம் வாங்குபவரும் விற்பவரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கின்றனர் பொருட்களை வழங்கும் பொழுது பொருட்களுக்கான பணத்தை அதற்குரிய காலாவதியான தேதிகளில் வழங்குவது தன்னிச்சையான செயலாக நடந்து கொண்டே இருக்குறது அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் தங்களுடைய பரிமாற்றங்களை செய்து கொள்வார்கள் சப்ளையர் இயல்புநிலையை யாராவது தொந்தரவு செய்தால் அதாவது பணம் செலுத்துவதில் பொருட்கள் வழங்குவதில் அல்லது வாங்குபவரின் இயல்புநிலைகளை மாறினால் மட்டுமே அவர்களுடைய கூட்டுறவு பாதிக்கப்படும் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய கூட்டு வாழ்வில் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் தங்கள் ஒப்பந்தப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் ஏனென்றால் பல சப்ளையர்கள் இடம் பொதுவாக நீண்ட காலத்திற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன அப்படி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொருட்களை பெறுவதும் 45 நாட்களுக்கு பிறகு கொள்முதல் செய்பவர் அதற்கான பணத்தை கொண்டு சேர்ப்பதும் தன்னுடைய கடமையாக கொண்டுள்ளார் இதனடிப்படையில் எப்பொழுதெல்லாம் பொருட்கள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருட்களை அனுப்பும் போதும் அதன் பிறகும் தன்னுடைய பணத்தை காசோலையாக பெறுவதும் வாடிக்கையான செயல் இதற்காக ஒரு தனிப்பட்ட நிதி ஆதாரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதும் இல்லை உதாரணமாக தொழிலாளர்களுடைய ஊதியமும் ஒவ்வொரு மாதமும் தொழிலாளர்களிடம் நிறுவனம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஊதியத்தை 30அல்லது31 நாட்களுக்கு அல்லது ஒரு மாதத்தின் முடிவில் அல்லது ஒரு வாரத்தின் முடிவில் பெற்றுக் கொள்வார்கள் இதைப்போல போக்குவரத்து கணக்கு மின்சார கணக்கு தண்ணீர் கணக்கு ஆகியவற்றை வழங்குபவர்களிடம் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் எப்போது தரவேண்டும் என்று கேட்டுக் கொண்டே இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையோ அவர்களுடைய பணத்தை செலுத்தி விடுவார்கள் ஏனென்றால் இருவரும் தங்களுக்கு தேவையான நிபந்தனைகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒத்துக் கொண்டுள்ளனர் அதன்படி அவர்கள் பணத்தை முறையாக செலுத்தி விடுவார்கள் இது தானாகவே நடைபெரும் இதைப் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை இதைத்தான் நாம் கொடுக்க வேண்டிய கணக்குகளின் மேலாண்மை என்று கூறுகிறோம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிதி ஆதாரம் எனவே தான் இதை தன்னிச்சையான நிதி ஆதாரம் என்று அழைக்கிறோம் இப்பொழுது கொடுபட வேண்டிய கணக்குகளையும் அதாவது கரண்ட் லயபிலிட்டி இருந்து எடுக்கப்பட்ட கொடுபட வேண்டிய கணக்குகள் நாம் சரக்குகளை எப்போதெல்லாம் வாங்குகிறோம் அல்லது நம்முடைய கிடங்குகளில் வைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதனுடைய கொடுக்க வேண்டிய கணக்குகள் இருப்பு நிலையில்பேலன்ஸ் ஷீட் குறிப்பிட்டிருக்கும் இன்வாய்ஸ் தற்போதைய பொறுப்புகளில் கரண்ட் லைபிலிட்டிஸ் காட்டுவோம் கொடுபடவேண்டிய கணக்குகளுக்கும் கொடுக்க வேண்டிய கணக்குகளுக்கும் இருப்பு நிலையில் பேலன்ஸ் ஷீட்ட்டில் பொருட்கள் உற்பத்தியில் கொடுபட வேண்டிய கணக்குகள் ஆக நாம் எழுதிக் கொள்வோம் ஆகவே வித்தியாசம் என்னவென்றால் 1 பொருளை நாம் பெறுகிறோம் மற்றது நாம் பொருட்களை அனுப்புகிறோம் இதில் முதலில் நாம் பொருட்களை தருகிறோம் முன்பு பேசி வைத்தாற்போல பொருட்களுக்கான பணத்தையும் நாம் கொடுத்து விடுகிறோம் ஏனென்றால் நாம் முன்பே தீர்மானித்து வைத்ததைப் போல நிலையான கட்டண விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம் நாம் இப்பொழுது பேசப்போவது முக்கியமான கொடு படவேண்டிய கணக்குகளின் மேலாண்மையை பற்றியது இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒன்று கொள்முதல் மற்றொன்று அதன் மூலம் கொடுபட வேண்டிய கணக்குகள் கொள்முதல் விதிமுறைகள் என்னவென்றால் அதில் கொள்முதல் விதிமுறைகள் என்ன கடன் காலம் எவ்வளவு மற்றும் பண தள்ளுபடி எவ்வளவு ஆகியவை அடங்கும் சப்ளையர்வழங்குவார் இவ்வாறு வழங்குவதன் மூலம் ஒரு நிறுவனம் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பத்து நாட்களுக்குள் கடனை திரும்ப செலுத்தினால் தாமாகவே முன்வந்து சப்ளையர் தள்ளுபடி வழங்கி விடுவார் அதாவது நாம் நம்முடைய கொடு படவேண்டிய கணக்கிலிருந்து பணத்தை கழித்து கொண்டு மீதமுள்ள தொகையை 10 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கடன் தொகையை 35 40 அல்லது 45 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் இதில் பண கழிவு எதுவும் கிடைக்காது இப்போது இந்த கடன் காலம் உள்ளது என்பதை இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்வார்கள் எனவே கொள்முதல் விதிமுறைகளில் 2 விஷயங்கள் அடங்கும் முதலாவது கடன் காலம் இரண்டாவது ரொக்க தள்ளுபடி இங்கே செலுத்த வேண்டிய கணக்குகளை நீட்டித்தல் பற்றி தீர்மானிப்பதில் 2 தரப்பினர் உள்ளனர் ஒன்று சப்ளையர் நோக்கம் என்னவென்றால் அவர் தனது பணத்தை சீக்கிரம் திரும்பப் பெற வேண்டும் ஆனால் வாங்குபவரின் நோக்கம் என்னவென்றால் அவர் முடிந்தவரை பணத்தைத் தாமதப்படுத்த வேண்டும் என்பதாகும் ஏனெனில் பணம் செலுத்துபவரின் மனதில் உள்ள நோக்கம் என்னவென்றால் அவர் பணத்தின் நெட் ப்ரசென்ட வேல்யூ குறைக்க விரும்புகிறார் அவர் 10000 ரூபாயை செலுத்துகிறார் என்றால் முடிந்தவரை சப்ளையருக்கு பணம் 8000 ரூபாய் செலுத்த விரும்புவார் ஏனென்றால்10000 பணம் செலுத்த தாமதப்படுத்தினால்இன்று முதலில் அது 10000 ஆக இருக்கும் ஆனால்30 நாட்களுக்குப் பிறகு 10000செலுத்தினால் அது 10000 ஆக இருக்காது அதனால் வாங்குபவரின் நோக்கம் என்னவென்றால் அவர் செலுத்தும் கொடுப்பவர் நெட் ப்ரசென்ட வேல்யூ பணத்தின் நிகர மதிப்பைக் குறைக்க வேண்டும் என்பதாகும் ஏனெனில் பணம் செலுத்துபவரின் மனதில் உள்ள நோக்கம் என்னவென்றால் வாங்குபவர் சப்ளையரின் மறுபக்கத்தில் அவர் நிகர சதவீத மதிப்புத்தைநெட் ப்ரசென்ட வேல்யூ அதிகரிக்க வேண்டும் எனவே குறைந்தபட்ச கடன் காலத்தை வழங்க சப்ளையர் கொடுக்க விரும்புகிறார் கடன் வாங்குபவர் அதிகபட்ச கடன் காலம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இவ்வாறாக தங்களுடைய கடன் காலம் மற்றும் பண கழிவு பற்றிய ஒரு பொதுவான ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் ஆனால் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல பெறத்தக்கவைகளின் நிர்வாகத்தின் விஷயத்தில் ஒரு கால அவகாசம் கூறியதுபோலமேலும் ஏற்றுதல் காரணி லோடிங் ஃபேக்டர் கடன் கேட்கும்போது இது சாத்தியமாகும் இது ஏற்றுதல் காரணி லோடிங் ஃபேக்டர் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு மாதத்திற்கு மேல் நீங்கள் தாமதப்படுத்தினால் ஒரு மாதத்திற்கு 2 ஒரு வருடத்திற்கு 24 வட்டி வாங்குவர் என்று பொருள் 30 நாட்களுக்கு கட்டணம் செலுத்தினால் மாதத்திற்கு 2 என்ற விகிதத்தில் வட்டியை செலுத்த வேண்டும் நீங்கள் 2 மாதங்களுக்கு தாமதமாகிவிட்டால் அது 4 ஆக மாறும்அதாவது இது ஆண்டுக்கு 24 ஆகும் உண்மையில் வாங்குபவர் செலவு பயன் பகுப்பாய்வு காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் செய்தால் என்ன நினைப்பார் என்றால் நான் கடன் ரொக்கமாக செலுத்தும் பொழுது நான் வங்கிக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறேன் அல்லது கடனுக்காக பொருட்கள் நாம் வாங்கினால் கடன் விற்பனையின் வட்டி அல்லது வட்டி காரணி மூலம் பொருட்களுக்கு எவ்வளவு வட்டி வசூலிக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அவர் காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் இடமிருந்து வாங்குவது மலிவானதா என்று கணக்கு இடுவார் நிச்சயமாக கடன் வாங்குவார் தன்னுடைய கடன் கால அளவையும் நீடிப்பார் உதாரணமாக 30 நாட்களுக்கு இரண்டு வட்டி விகிதத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பார் எனவே இயற்கையாகவே வாங்குபவர் அதை 30 அல்லது 45 நாட்களுக்கு அப்பால் நீட்டிக்க விரும்பமாட்டார் பின்னர் வட்டி விகிதத்தில் சப்ளையர்கள் வட்டி மாதத்திற்கு 2 ஆகிறது அதாவது அது பின்னர் 4 ஆகி விடும்என்பார் அவர் 4 ஏற்றுகிறார் என்றால்ஆண்டுக்கு 24 ஆகிறது அங்கு வங்கி உங்களுக்கு 18 என்ற விகிதத்தில் கடன் வழங்க தயாராக உள்ளது அது மிகவும் சிறந்தது என்று பொருள் ஒருவேளை அவர் வங்கியிலிருந்து கடன் பெற நினைத்தாலும் அதற்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள நேரிடும் அவ்வாறு அவர் வங்கியிலிருந்து 18 கடன் பெறுவது அல்லாமல் பொருட்களை 24 கொடுத்து பின்னர் பணத்தையும் கொடுக்கத் தயார் ஆகமாட்டார் எல்லா நேரங்களிலும் இதைப்போல் கடனுக்கு பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் வாங்குபவருக்கு ஏற்படாமலும் இருக்கலாம் அதையும் நாம் கவனிக்க வேண்டும் வங்கியை விட வட்டி விகிதம் அதிகம் இருந்தால் வாங்குபவர் வங்கியை விட அதிக கட்டணம் நீங்கள் வசூல் செய்கிறீர்கள் உங்களிடமிருந்து ஏன் நான் கடன் வாங்க வேண்டும் என்று கூறி விட்டு மற்றொரு சப்ளையர் இறங்கி வந்து நானும் உங்களுக்கு 30 அல்லது 45 நாட்களுக்கு 1அதாவது ஒரு வருடத்திற்கு 12 வருமாறு வட்டிவிகிதத்தை பார்த்துக்கொள்கிறேன் என்பார் நீங்கள் வங்கிக்கு சென்றால் அங்கே 18 கொடுக்க வேண்டி வரும் ஆகவே தான் ஆகவேதான் அவர் தன்னுடைய சப்ளையர்களிடம் இருந்து கடனுக்கு பொருட்களை1வட்டி விகிதம்கொடுக்க விரும்புகிறார் அதன் பிறகு நீடிப்பது என்பது அடுத்த காரியமாகும் நம்முடைய காலத்தை 45 நாட்களோ அல்லது இரண்டு மூன்று மாதங்களோ நீட்டிக்க சொல்லி கேட்கலாம் இதன் மூலம் நம்முடைய வட்டி விகிதம் ஒரு மாதத்தில் 2 அதாவது ஒரு வருடத்திற்கு 24 ஆக உயரும் இது வங்கியின் வட்டி விகிதத்தை விட அதிகமாகும் ஆனால்வங்கியின் வட்டி விகிதம் 18 வட்டி மாதத்திற்கு 1 மட்டுமே அதற்குப் பிறகு அவர் சப்ளையரிடமிருந்து தயாரிப்பின் நோக்கமும் அவரது வாங்குபவர்களிடமிருந்து அல்லது வருங்கால அல்லது சாத்தியமான வாங்குபவர்களிடமிருந்து குறைக்கப்பட வேண்டிய NPV ஐ அதிகரிப்பதாகும் எனவே செலுத்த வேண்டியவை ஏன் இருப்புநிலைக் குறிப்பில்பேலென்ஸ் ஷீட்டில் மேலாண்மை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி